சென்ற வகுப்பில் நாம் சீரிஸ் ஆர் சி சர்க்யூட் மற்றும் சோர்ஸ் கிடைக்காத போது அதன் ரெஸ்பான்ஸ் பற்றி விவாதித்தோம் இந்த வாரத்தில் நாம் அங்கிருந்து நமது பயணத்தை தொடருவோம் மேலும் ஸ்டெப் இன்புட்டை பயன்படுத்தும் போது என்ன செய்வோம் என்று பார்ப்போம் சென்ற வகுப்பில் நாம் விவாதித்ததை முதலில் புரிந்து கொள்வோம் சோர்ஸ் ப்ரீ சீரிஸ் ஆர் சி சர்க்யூட் பற்றி விவாதித்தோம் விவாதிக்கும்போது கிர்ச்சோஃப்பின் வோல்டேஜ் Kirchhoff's voltage சட்டத்திலிருந்து நம்மிடம் அல்லது நாம் பெறும் கேரக்டரிஸ்டிக் சமன்பாடு இயற்கையில் செகண்ட் ஆர்டரில் உள்ளது என்று குறிப்பிட்டோம் அதனால்தான் இது செகண்ட் ஆர்டர் சர்க்யூட் என்று அழைக்கப்படுகிறது இப்போது இந்த படத்தை நீங்கள் பார்த்தால் ஆற்றல் ஆரம்பத்தில் இண்டக்டர் மற்றும் கெப்பாசிட்டரில் சேமிக்கப்படுகிறது எனவே கெப்பாசிட்டர் ஆரம்பத்தில் வோல்டேஜுடன் சார்ஜ் செய்யப்படுகிறது மற்றும் இண்டக்டர் என்ற ஆரம்ப கரண்ட் ஐக் கொண்டிருக்கிறது ஏனெனில் இந்த இரண்டு எலிமெண்ட்ஸும் ஆற்றலை சேமித்து வைப்பதால் தான் சர்க்யூட்டில் கரண்ட் பாய்கிறது எல் ஐப் பயன்படுத்தி நாம் பெரும் சமன்பாடு செகண்ட் ஆர்டர் சமன்பாடு என்று உறுதிப்படுத்தினோம் இப்போது கரண்ட் என்று கருதினோம் இப்போது நீங்கள் மேலே உள்ள சமன்பாட்டில் மதிப்பை வைத்து அதை தீர்த்தோம் என்றால் சமன்பாட்டிற்கு 2 ரூட்ஸ் சாத்தியம் இருப்பதை கண்டறிந்தோம் மற்றும் என்று நாம் அதைப் பார்த்தோம் மேலும் α மற்றும் என்று கருதினோம் இதை எளிமைப்படுத்தும் போது நமக்கு மற்றும்ஆகியவை ஸ்லைடுகளில் காட்டப்பட்டுள்ளபடி கிடைத்தது இப்போது மற்றும் ஆகியவற்றின் மதிப்புகளை அடிப்படையாகக் கொண்டு சமன்பாட்டிற்கு 3 வகையான தீர்வுகள் உள்ளன என்பதைக் கண்டறிந்தோம் முதல் விஷயத்தில் அதாவது சர்க்யூட் ஓவர் டேம்ப்ட் ஆக இருக்கும் என்று அர்த்தம் என்று இருந்தால் சர்க்யூட் க்ரிட்டிக்கல்லி டேம்ப்ட் ஆக இருக்கும் மற்றும் எனும் போது அண்டர் டேம்ப்ட் ஆக இருக்கும் இப்போது அது ஓவர் டேம்ப்ட் மற்றும் என்று கூறும்போது நிபந்தனை என்னவென்றால் அந்த நிபந்தனையின் அடிப்படையில் நாம் கண்டறிந்த கரண்டின் மதிப்பு ஆகும் வளைவைப் திட்டமிடும் போது கரண்ட் i யின் மாறுபாட்டை நேரத்தை பொறுத்து வரைபடம் வரைந்தால் வளைவு இப்படி இருக்கும் அது 0 இல் இருந்து தொடங்கி இறுதியில் அது ஒரு கட்டத்தில் குடியேறும் ஏனெனில் இது ஒரு சோர்ஸ் ப்ரீ என்பதால் அது முடிவிலிக்கு முனையும் போது மீண்டும் 0 க்கு வரும் இப்போது நாம் விவாதித்த இரண்டாவது வழக்கு ஆகும் நிபந்தனை ஆகும் கரண்ட் t 0 என்ற நேரத்தில் என்பதற்கு சமம் என்பதை கண்டறிந்தோம் கரண்ட் i யின் மதிப்பை நேரம் t ஐப் பொறுத்து ப்லாட் செய்தால் கரண்டின் கேரக்டரிஸ்டிக் ஐ படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி இருப்பதைக் கண்டோம் t 1α என்ற நேரத்தில் கரண்ட் அதன் அதிகபட்ச மதிப்பில் இருக்கும் நாம் விவாதித்த மூன்றாவது வழக்கு என்னவென்றால் ஆகும் அங்கு என்று கண்டோம் கரண்ட் சமன்பாட்டில் நாம் கண்டது அதிவேக டெர்ம் மற்றும் சைன் மற்றும் கொசைன் டெர்ம்களை கொண்டிருப்பதைக் கண்டோம் கரண்ட் i யின் மதிப்பை நேரம் t ஐப் பொறுத்து ப்லாட் செய்தால் அது அதிவேகமாக சிதைந்து கொண்டிருக்கும் மற்றும் அது ஆசிலேட்டரி ஆக இருந்தது இருந்தது அது ஏனெனில் அது கிடைக்கக்கூடிய சைனூசாய்டல் கூறு மற்றும் கால அவகாசம் ஆகும் அதில் உள்ள அதிவேக கூறு காரணமாக அது அதிவேகமாக சிதைந்து வருகிறது இதை தான் நாம் கடைசி வகுப்பில் விவாதித்தோம் சீரிஸ் ஆர் சி நெட்வொர்க்கின் பல்வேறு ப்ராபர்ட்டிஸ் என்ன என்று இப்போது பார்ப்போம் இப்போது ரெசிஸ்டன்ஸ் ஆர் இருப்பதால் தான் டேம்ப்பிங் விளைவு ஏற்படுகிறது என்று சொல்லலாம் ஏனெனில் டேம்ப்பிங் காரணி α எதிர்ப்பு ஆர் ஐச் சார்ந்துள்ளது எனவே ஆர் இன் மதிப்பை மாற்றியமைத்து பல்வேறு வகையான டேம்ப்பிங் விளைவுகளை பெறலாம் நிபந்தனை என்னெவென்றால் α என்பது 0 க்கு சமமாக இருக்கும்போது R என்பது 0 க்கு சமம் இதன் பொருள் நம்மிடம் ஒரு தூய எல் சி சர்க்யூட் உள்ளது அந்த நிலையில் நமக்கு மட்டுமே இருக்கும் இது உங்கள் அன்டேம்ப்ட் நேச்சுரல் ப்ரீக்வேன்சி தவிர வேறில்லை அவ்வாறான நிலையில் அந்த ரெஸ்பான்ஸ் ஆசிலேட்டரி மற்றும் லாஸ்லெஸ் சர்க்யூட் என்று கூறப்படுகிறது மேலும் எந்த ஒரு சிதறல் கூறுகளும் இல்லாததால் ஆற்றல் ஆசிலெட் ஆகி கொண்டே இருக்கும் R இன் மதிப்பை சரிசெய்வதன் மூலம் ரெஸ்பான்ஸ் அன்டேம்ப்ட் ஓவர் டேம்ப்ட் undamped overdamped அல்லது க்ரிட்டிக்கல்லி டேம்ப்ட் அல்லது அண்டர் டேம்ப்ட் செய்யப்படலாம் எனவே R தான் சீரிஸ் ஆர் சி சர்க்யூட்டுக்கு முக்கியமான அங்கமாக இருக்கும் இரண்டு வகையான சேமிக்கும் எலிமெண்ட்ஸ் இருப்பதால் ஆசிலேட்டரி ரெஸ்பான்ஸ் சாத்தியமாகும் எனவே இங்கே நாம் இண்டக்டர் மற்றும் கெப்பாசிட்டர் ஆகியவற்றைக் கொண்டுள்ளோம் அவை சேமிப்பக எலிமெண்ட்ஸாக செயல்படுகின்றன எனவே எல் மற்றும் சி இரண்டையும் கொண்டிருப்பதால் ஆற்றல் ஓட்டத்தை முன்னும் பின்னுமாக அனுமதிக்கிறது இதன் மூலம் தான் ஆசிலேட்டரி ரெஸ்பான்சை பெறுகிறோம் இப்போது சர்க்யூட்டின் அண்டர் டேம்ப்ட் ரெஸ்பான்சால் காட்டப் படும் டேம்ப்ட் ஆஸிலேஷன் ரிங்கிங் என்றும் அழைக்கப்படுகிறது இப்போது க்ரிட்டிக்கல்லி டேம்ப்ட் என்பது அண்டர் டேம்ப்ட் மற்றும் ஓவர் டேம்ப்ட் என்ற இரண்டு நிலைகளுக்கும் இடையிலான எல்லைக் கோடு ஆகும் மற்றும் மிக விரைவாக உள்ளது சிதைகிறது எனவே உங்களிடம் ஒரு க்ரிட்டிக்கல்லி டேம்ப்ட் சிஸ்டம் இருந்தால் அது வேகமாக சிதைந்துவிடும் என்று அர்த்தம் அதே ஆரம்ப நிலைமைகளுடன் ஓவர் டேம்ப்ட் சிஸ்டம் என்றால் அது செட்டில் ஆவதற்கு மிக நீண்ட காலம் எடுத்துக் கொள்கிறது ஏனெனில் சேமிப்பக எலிமெண்ட்ஸ் களில் ஆரம்பத்தில் சேமிக்கும் ஆற்றலைக் கலைக்க அதிக நேரம் எடுக்கும் இப்போது நாம் ஆசிலேஷன் அல்லது ரிங்கிங் இல்லாமல் விரைவான ரெஸ்பான்ஸை விரும்பினால் என்ன செய்ய வேண்டும் நாம் ஸிஸ்டெமை க்ரிட்டிக்கல்லி டேம்ப்ட் சிஸ்டமாக மாற்ற வேண்டும் எனவே அப்போது எந்த ஆசிலேஷன்களும் oscillation இல்லாமல் விரைவான ரெஸ்பான்ஸை பெறுவோம் இப்போது சோர்ஸ் ப்ரீ பேரலெல் ஆர் சி சர்க்யூட் பற்றி பேசலாம் எனவே இங்கே ஆர் எல் RL மற்றும் சி ஆகிய இந்த அனைத்து கூறுகளும் பேரலல் ஆக கொண்டிருக்கும் இண்டக்டரின் வழியே பாயும் ஆரம்ப கரண்ட் என்றும் கெப்பாசிட்டரின் ஆரம்ப வோல்டேஜ் என்றும் நாம் கருத்தில் கொள்வோம் எனவே t 0 எனும் நேரத்தில் கரண்ட் சமன்பாடு எண் ஐப் பயன்படுத்தி குறிப்பிடப்படுகிறது இன்டெக்ரேஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி இல் இருந்து 0 க்கு இடையில் உள்ளது ஏனெனில் இது ஆரம்பத்தில் சிஸ்டம் ஓய்வில் இருக்கும் நேரமாகும் எனவே t 0 எனும் நேரத்தில் சர்க்யூட்டில் பாயும் அதே கரண்ட் தொடர்ந்து t எனும் நேரம் 0 க்கு சற்று முன் வரை பாயும் அதேபோல் t 0 எனும் நேரத்தில் கெப்பாசிட்டர் ஆரம்பத்தில் என்ற சார்ஜ் செய்யப்படுகிறது என்று கருத்தில் கொள்கிறோம் இந்த இரண்டு ஆரம்ப நிபந்தனைகள் மற்றும் சர்க்யூட் பேரலல் இருப்பதாகவும் நாம் கருதினால் இதில் சிறந்த விஷயம் என்னவென்றால் அனைத்து 3 எலிமென்ட்ஸ் களும் இணைக்கப்பட்டுள்ள முனையில் கிர்ச்சோஃப் கரண்ட் சட்டத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் சமன்பாடு இல் கொடுக்கப்பட்டுள்ள படி ரெசிஸ்டர் இண்டக்டர் மற்றும் கெபாசிட்டர் கரண்ட் ஆகியவற்றின் கூட்டுத்தொகை சமன்பாடு எண் ல் கொடுக்கப்பட்டுள்ள படி இந்த முனையில் 0 ஆக இருக்கும் இப்போது சமன்பாடு எண் ஐ டிஃபரண்ஷியேட் செய்து C ஆல் வகுத்தால் சமன்பாடு எண் கிடைக்கிறது முதல் டிரைவேட்டிவை என்றும் இரண்டாவது டிரைவேட்டிவை என்று மாற்றுவதன் மூலமும் நாம் என்ற கேரக்டரிஸ்டிக் சமன்பாட்டைப் பெறலாம் இது செகண்ட் ஆர்டர் சமன்பாடு என்பதால் இந்த சமன்பாட்டின் இரண்டு ரூட்ஸை பெறுவீர்கள் ரூட்ஸ் என்னவாக இருக்கும் மற்றும் ஆகும் கேரக்டரிஸ்டிக் சமன்பாடுளின் ரூட்ஸ் களின் மதிப்பு மற்றும் என்று கருதுகிறோம் மற்றும் வின் மதிப்பு சமன்பாடு எண் இல் கொடுக்கப்பட்டுள்ள படி 2 ரூட்ஸ் பெறப்படுகிறது இப்போது நாம் மற்றும் என்று அனுமானிக்கலாம் இந்த ரூட்ஸ் ஐ பயன்படுத்தி என எழுதலாம் இந்த ரூட்ஸ் ஐ கண்டால் இது சீரிஸ் ஆர் சி சர்க்யூட் பகுப்பாய்வு செய்யும் போது நமக்குக் கிடைத்தது போன்றது α மற்றும் இன் மதிப்புகளின் அடிப்படையில் மீண்டும் மூன்று சாத்தியமான தீர்வுகளைக் கொண்டிருக்கலாம் இந்த விஷயத்தில் தொடர் சீரிஸ் ஆர் சி சர்க்யூட் உடன் ஒப்பிட்டுப் பார்த்தால் நமக்கு மூன்று சாத்தியமான தீர்வுகள் கிடைக்கும் முதல் நிபந்தனை இரண்டாவது மற்றும் மூன்றாவது ஆகும் என்று இருந்தால் அதை ஓவர் டேம்ப்ட் என்று கூறுவோம் நிபந்தனைகளை உடன் ஏற்கனவே கருதிய மதிப்பை வைத்து α மற்றும் ஐ மாற்றினால் நமக்கு கிடைப்பது ஆகும் சர்க்யூட் ஓவர் டேம்ப்ட் ஆகிவிடும் அவ்வாறான நிலையில் கேரக்டரிஸ்டிக் சமன்பாடுகளின் ரூட்ஸ் உண்மையானவை மற்றும் எதிர்மறையானவை இது சீரிஸ் ஆர் சி சர்க்யூட் விஷயத்தில் நமக்கு கிடைத்தது போன்றது எனவே அதேபோல் இந்த விஷயத்தில் நாம் பெறும் ரெஸ்பான்ஸும் சமன்பாடு எண் ல் கொடுக்கப்பட்டுள்ளது போல் கிடைக்கும் இந்த ரெஸ்பான்ஸ் சீரிஸ் ஆர் சி சர்க்யூட் விஷயத்தில் நமக்கு கிடைத்தது போலவே இருக்கும் என்று இருக்கும் க்ரிட்டிக்கல்லி டேம்ப்ட் வழக்கில் என்று இருக்கும்போது சிஸ்டம் க்ரிட்டிக்கல்லி டேம்ப்ட் ஆகும் இங்கு ரூட்ஸ் உண்மையானவை மற்றும் சமமானவை எனவே ரெஸ்பான்ஸ் சமன்பாடு எண் மூலம் வழங்கப்படுகிறது என்று கூறலாம் எனவே இது மீண்டும் நாம் சீரிஸ் ஆர் சி சர்க்யூட் விஷயத்தில் கிடைத்தது போன்றது அண்டர் டேம்ப்ட் என்று இருக்கும் வழக்கில் இங்கு ரூட்ஸ் சிக்கலானதாக இருக்கும் இவற்றை சமன்பாடு எண் ல் என்று உள்ளது போல் வெளிப்படுத்தலாம் சீரிஸ் ஆர் சி சர்க்யூட் யும் பேரலல் ஆர் சி சர்க்யூட் யும் ஒப்பிட்டால் ரூட்ஸ் ஒரே மாதிரியானவை என்பதை நாம் அறிந்து கொள்வோம் ஒரே மாற்றம் நிபந்தனையாக மட்டும் இருக்கும் ஏனெனில் இங்கே எலிமென்ட்ஸ் பேரலல் ஆக உள்ளன அதனால்தான் எல் ஆர் L R மற்றும் சி ஆகியவற்றுக்கு இடையேயான உறவு இரண்டு நிகழ்வுகளிலும் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் இறுதியாக ரெஸ்பான்ஸ் சீரிஸ் ஆர் சி சர்க்யூட் விஷயத்தில் நமக்கு கிடைத்தது போலவே இருக்கும் இதற்கான வெளிப்பாடு ல் கொடுக்கப்பட்டுள்ளது அது அதிவேகமாக சிதைந்து போகும் ரெஸ்பான்ஸ் மற்றும் ஆசிலேட்டரி ரெஸ்பான்ஸ் இவற்றை நமக்கு கொடுக்கும் எனவே சீரிஸ் ஆர் சி சர்க்யூட் போன்ற இரண்டு நிகழ்வுகளிலும்கரண்ட் i ஐ நேரத்துடன் ஒப்பிட்டுப் பார்க்கிறோம் இங்கு இது ஒரு பேரலல் ஆர் சி சர்க்யூட் என்பதால் நேரத்தை பொறுத்து வோல்டேஜ் ஐ கண்டுபிடிப்பதில் நாம் ஆர்வமாக உள்ளோம் எனவே இங்கே மீண்டும் அதிவேகமாக சிதைந்து போகும் ஆசிலேட்டரி ரெஸ்பான்ஸ் பெறுவோம் அதிவேகமாக சிதைவடைவது இந்த டேர்மும் ஆசிலேட்டரி ரெஸ்பான்ஸ் டேர்மும் காரணமாக இருக்கும் சீரிஸ் ஆர் சி சர்க்யூட்டுக்கு ஒரு ஸ்டெப் இன்புட்டை பயன்படுத்துவதைப் பற்றி இப்போது பேசலாம் t 0 எனும் நேரத்தில் சுவிட்சை மூடுவதன் மூலம் மெஷ் உள் ஒரு கரண்ட் பாயும் இதை நாம் i என்று சொல்லலாம் இப்போது நான் செய்ய வேண்டியது இந்த சுற்றுக்கான மெஷ் சமன்பாட்டை எழுத வேண்டுமா எல்லில் இருந்து நாம் பெறும் லூப் அல்லது மெஷ் சமன்பாட்டை எளிமைப்படுத்த முயற்சிப்போம் எனவே கே எல் ஐ பயன்படுத்தி t 0 எனும் நேரத்தில் சுவிட்சை மூடும் போது நமக்கு கிடைப்பது இப்போது நமக்கு என்று தெரியும் மேஷ் சமன்பாட்டில் இதைப் பயன்படுத்தி செகண்ட் ஆர்டரில் கீழ்க்கண்டவாறு சமன்பாட்டைப் பெறுவீர்கள் இந்த கேரக்டரிஸ்டிக் சமன்பாட்டை ஒப்பிடும்போது டி சி சோர்ஸின் முன்னிலையில் கேரக்டரிஸ்டிக் சமன்பாடு பாதிக்கப்படாது இந்த சமன்பாட்டின் தீர்வை இரண்டு பகுதிகளாகப் பிரிக்கலாம் என்பதை நீங்கள் காணலாம் இது இரண்டு கூறுகளைக் கொண்டிருக்கும் ஒன்று நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் மற்றொன்று போர்ஸ்டு ரெஸ்பான்ஸ் இது ஏற்கனவே நாம் விவாதித்த சீரிஸ் ஆர் எல் சர்க்யூட் மற்றும் சீரிஸ் ஆர் சி சர்க்யூட் போன்று இருக்கும் அந்த சர்க்யூட்களுக்கு நாம் ஸ்டெப் இன்புட்டை பயன்படுத்துவது போல் இங்கேயும் சர்க்யூட்களின் மொத்த ரெஸ்பான்ஸை இரண்டு பகுதிகளாகப் பிரிக்கலாம் ஒன்று நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் மற்றொன்று போர்ஸ்டு ரெஸ்பான்ஸ் சமன்பாடு ல் உள்ளதைப் போல மொத்த ரெஸ்பான்ஸை போர்ஸ்டு ரெஸ்பான்ஸ் மற்றும் நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் என எழுதலாம் நேச்சுரல் ரெஸ்பான்ஸை கண்டுபிடிக்க Vs மதிப்பை 0 க்கு சமமாக அமைக்க வேண்டும் இந்த சமன்பாட்டில் Vs ஐ 0 க்கு சமமாக வைக்கும் போது இடது பக்க கூறுகளை மட்டுமே பெறுவீர்கள் இது 0 க்கு சமமாக இருக்கும் எந்தவொரு வெளிப்புற சொர்ஸும் இல்லாமல் சீரிஸ் ஆர் சி சர்க்யூட்டை பகுப்பாய்வு செய்யும் போது நமக்குக் கிடைக்கும் அதே சமன்பாடாகும் எனவே சோர்ஸ் ப்ரீ ஆர் சி சர்க்யூட் விஷயத்தில் முந்தைய விவாதத்தின் அடிப்படையில் நாம் சர்க்யூட்டின் நேச்சுரல் ரெஸ்பான்ஸை எழுதலாம் நம்மிடம் மூன்று நிபந்தனைகள் உள்ளன அவை அண்டர் டேம்ப்ட் ஓவர் டேம்ப்ட் மற்றும் க்ரிட்டிக்கல்லி டேம்ப்ட் இவை மற்றும் சமன்பாடுகளைப் பயன்படுத்தி விவரிக்கப்பட்டுள்ளன போர்ஸ்டு ரெஸ்பான்ஸை கண்டுபிடிக்க வோல்டேஜின் t இன் நிலையான நிலை அல்லது இறுதி மதிப்பு என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் எனவே t என்பது இன்ஃபினிட்டிக்கு செல்லும் நேரம் என்று பொருள் கெப்பாசிட்டர் வோல்டேஜின் இறுதி மதிப்பு சோர்ஸ் வோல்டேஜ் க்கு சமமாக இருக்கும் இந்த படத்தில் இந்த குறிப்பிட்ட சுவிட்சை மிக நீண்ட காலத்திற்கு ஆன் செய்து வைத்திருக்கும் போது என்ன நடக்கும் என்று பார்த்தால் இண்டக்டர் ஒரு ஷார்ட் சர்க்யூட்டாக செயல்படும் எனவே கெப்பாசிட்டரின் குறுக்கே பயன்படுத்தப்படும் மொத்த வோல்டேஜ் சோர்ஸ் வோல்டேஜிற்கு சமமாக இருக்கும் ஏனென்றால் கெப்பாசிட்டர் அதன் முழு மதிப்புக்கு சார்ஜ் செய்யப்பட்ட பிறகு i யின் மதிப்பு 0 ஆக இருக்கும் இறுதியாக கெப்பாசிட்டர் வோல்டேஜ் Vs க்கு சமமாக கிடைக்கும் எனவே அதே மதிப்பை நாம் பயன்படுத்தலாம் போர்ஸ்டு ரெஸ்பான்ஸ் என்பது சோர்ஸ் வோல்டேஜை தவிர வேறொன்றுமில்லை என்று கூறலாம் ஓவர் டேம்ப்ட் அண்டர் டேம்ப்ட் மற்றும் க்ரிட்டிக்கல்லி டேம்ப்ட் வழக்குகளுக்கு மற்றும் சமன்பாடுகளில் கொடுக்கப்பட்டுள்ளது போல் முழுமையான தீர்வை எழுதலாம் இப்போது எஞ்சியிருப்பது A1 மற்றும் A2 அளவுருக்களின் மதிப்பு எனவே இந்த மதிப்புகளை நம் கருத்தில் கொண்ட t 0 எனும் நேரத்தில் ஆரம்ப நிலைகளின் உதவியுடன் கணக்கிட முடியும் நம்மிடம் ஆரம்ப வோல்டேஜ் மற்றும் இண்டக்டர் வழியாக பாயும் ஆரம்ப கரண்ட் உள்ளது இந்த மதிப்பைப் பயன்படுத்தி இந்த மூன்று சமன்பாடுகளில் உள்ள தெரியாத மாறிலிகளின் மதிப்பைக் கண்டறியலாம் இன்றைய அமர்வை இத்துடன் முடிகிறது இன்று சீரிஸ் ஆர் சி சர்க்யூட்டுக்கான ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் பற்றி விவாதித்தோம் அடுத்த வகுப்பில் நமது விவாதத்தைத் தொடருவோம் அங்கு பேரலல் ஆர் சி சர்க்யூட்டுக்கான ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் பற்றி விவாதிப்போம்